வணக்கம் உங்கள் அனைவரையும் பகுதி 3 அறிவுறுத்தலுக்கான சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறை பாடம் 12க்கு வரவேற்கிறேன் முந்தைய தொகுதியில் அறிவுறுத்தலுக்கான திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை அதன் விளைவாக வரும் அணுகுமுறை அல்லது மாணவர்களுக்கு கற்றலை திட்ட அடிப்படையிலான எளிதாக்கும் அணுகுமுறை பற்றி நாம் புரிந்து கொண்டோம் இந்த பிரிவில் பொறியியல் கல்வியின் மற்றொரு பிரபலமான அணுகுமுறையான அறிவுறுத்தலுக்கான சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறையை நாம் புரிந்துகொள்வோம் இந்த அணுகுமுறைகளின் தோற்றத்திற்கான பின்னணியை நீங்கள் பார்த்தால் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறை அனுபவ அணுகுமுறை இந்த நாட்களில் பொறியியல் கல்வி கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது என்பதை நாம் காண்கிறோம் அனைத்து பங்குதாரர்களிடமிருந்தும் எதிர்பார்ப்புகள் மிக வேகமாக மாறி வருகின்றன பொதுவாக தொழில் துறையினர் அங்கீகார அமைப்புகள் மற்றும் சமூகம் பொறியியல் பட்டதாரிகள் திட்டத்தின் முடிவில் தொழில்நுட்ப அறிவை மனப்பாடம் செய்யாமல் உயர் வரிசை திறன்களை நிரூபிக்க வேண்டும் என்று கோருகின்றனர் இந்த எதிர்பார்ப்புகள் அனைத்து பங்குதாரர்களிடமிருந்தும் மேலும் மேலும் கடுமையானதாகி வருகின்றன தேசிய அங்கீகார வாரியத்தால் குறிப்பிடப்பட்ட நிரல் முடிவுகளில் கைப்பற்றப்பட்ட இந்த எதிர்பார்ப்புகளில் தகவல் தொடர்பு குழுப்பணி வாழ்நாள் முழுவதும் கற்றல் போன்ற தொழில்முறை நடைமுறையின் அம்சங்கள் அடங்கும் இந்த முடிவுகள் அனைத்தும் மிகவும் குறிப்பிடத்தக்கவை தொழில்நுட்ப திறன் அம்சத்திலிருந்து மட்டுமே நீங்கள் அதைப் பார்த்தாலும் அங்கு கூட NBA ஆல் குறிப்பிடப்பட்ட நிரல் விளைவுகளில் சிக்கல் உருவாக்கம் சிக்கலான பொறியியல் சிக்கல்களைத் தீர்ப்பது ஆராய்ச்சி இலக்கியம் போன்றவை அடங்கும் கூடுதலாக சுய கண்காணிப்பு சுய ஒழுங்குபடுத்தப்பட்ட கற்றல் உள்ளிட்ட மெட்டா அறிவாற்றல் செயலாக்கம் போன்றவை தற்போதைய பணியிடங்களில் மிகவும் மதிப்பிடப்படுகிறது மற்றும் மாணவர்கள் இந்த திசையில் தங்கள் திறன்களை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளைப் பெறுவதில்லை உண்மையான தொழிலில் எதிர்கொள்ளும் பெரும்பாலான சிக்கல்கள் தெளிவற்ற திறந்த முடிவு கொண்டதாகும் மற்றும் கடினமாகவும் இருக்கின்றன இதுபோன்ற யதார்த்தமான சிக்கல்களைத் தீர்ப்பதற்கும் மாணவர்கள் பயிற்சியளிக்கப்பட வேண்டும் என்று தொழில்துறையின் தற்போதைய கோரிக்கை வலியுறுத்துகிறது மேலும் இத்தகைய யதார்த்தமான சிக்கல்களைத் தீர்க்கும் திறன் பெறுவதனால் கடினமாக உள்ள பொறியியல் சிக்கல்களையும் தீர்க்கும் திறனை பெறலாம் பொறியியல் கல்விக்கான பாரம்பரிய அணுகுமுறைகளால் இந்த பிரச்சினைகளை தீர்க்க முடியாது மேற்கூறிய சவால்களை எதிர்கொள்ள திட்ட அடிப்படையிலான அறிவுறுத்தல் சிக்கல் அடிப்படையிலான அறிவுறுத்தல் மற்றும் அனுபவ அடிப்படையிலான அறிவுறுத்தல் உள்ளிட்ட பிற அணுகுமுறைகளுக்கு கல்லூரிகள் திரும்பி வருகின்றன கடந்த பாடத்தில் திட்ட அடிப்படையிலான வழிமுறைகளைப் பற்றி விவாதித்தோம் இந்த பாடத்தில் சிக்கல் அடிப்படையிலான வழிமுறைகளைப் பார்ப்போம் மற்றும் அனுபவ அடிப்படையிலான அறிவுறுத்தல் அடுத்த பாடத்தில் பார்ப்போம் 'சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறை' என்ற சொல் இந்த நாட்களில் பல பரந்த புலன்களில் பயன்படுத்தப்படுகிறது உண்மையில் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையிலும் இதேபோன்ற சூழ்நிலையை நாம் கண்டோம் பலவிதமான செயலாக்கங்கள் ஒரே பெயரைப் பெறுகின்றன இங்கே பல வேறுபட்ட அணுகுமுறைகள் பல குறிப்பிட்ட செயலாக்கங்கள் சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறை எனக் குறிக்கப்படுகின்றன சில நேரங்களில் இந்த சொல் விசாரணை அடிப்படையிலான அணுகுமுறை செயலில் கற்றல் அணுகுமுறை அனுபவ அணுகுமுறை போன்ற சொற்களுடன் மாறி மாறி பயன்படுத்தப்படுகிறது மேலும் சிக்கல் அடிப்படையிலான கற்றல் என்பது இலக்கியத்தில் மிகவும் பொதுவான சொல் சிக்கல் அடிப்படையிலான அறிவுறுத்தல் என்பது மாணவர்கள் சிக்கல் அடிப்படையிலான கற்றலை விளைவிக்கும் அறிவுறுத்தலுக்கான அணுகுமுறை திட்ட அடிப்படையிலான அறிவுறுத்தலுடன் நாம் பயன்படுத்திய அதே யோசனையே அதாவது மாணவர்களுக்கு திட்ட அடிப்படையிலான கற்றலில் வசதிகள் அல்லது முடிவுகளை வழங்கும் அறிவுறுத்தலுக்கான அணுகுமுறை PBIயில் மாணவர்களின் சிக்கல் அடிப்படையிலான கற்றலை எளிதாக்கும் அல்லது விளைவிக்கும் அறிவுறுத்தலுக்கான அணுகுமுறையை நாம் கூறுகிறோம் PBL சிக்கல் அடிப்படையிலான கற்றல் மற்றும் PBI அறிவுறுத்தலுக்கான சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறை பயனுள்ளதாக இருப்பதைவிட செயல்திறனுக்கு மதிப்பளிக்கிறது இந்தியாவில் பொறியியல் சூழல்களில் செயல்படுத்த PBI ஓரளவு திறமையற்றது என்பதை நாம் காண்போம் உண்மையில் உலகெங்கிலும் உள்ள பல நிறுவனங்களில் கூட PBI செயல்படுத்துவது அவ்வளவு பயனுள்ளதாக இருக்காது என்பதை கண்டறிந்துள்ளனர் ஆனால் இங்கு கவனம் செலுத்துவது செயல்திறனில் தான் PBI மாணவர்களின் சிறந்த கற்றலுக்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் வரலாற்று ரீதியாக PBI மருத்துவக் கல்வியின் பின்னணியில் உருவாக்கப்பட்டது 1969 ஆம் ஆண்டில் கனடாவின் மெக்மாஸ்டர் பல்கலைக்கழகத்தில் ஆரம்ப நாட்களில் நர்சிங் போன்ற மருத்துவத் தொழில் தொடர்பான துறைகளில் PBI அணுகுமுறை அதிகமாக இருந்தது அறிவுறுத்தலுக்கான சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறைக்கு பல வரையறைகள் உள்ளன ஆனால் ஒரு நல்ல தற்போதைய வரையறை என்னவென்றால் "கட்டமைக்கப்படாத சிக்கல்கள் கற்றல் செயல்முறையின் தொடக்க புள்ளியாகவும் நங்கூரமாகவும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முற்போக்கான செயலில் கற்றல் மற்றும் கற்பவர் மையப்படுத்தப்பட்ட அணுகுமுறை" என்று கூறலாம் முக்கியமான ஒன்று என்னவென்றால் நாம் கட்டமைக்கப்படாத சிக்கல்களுடன் தொடங்குகிறோம் மேலும் இது கற்பவர் மையமாக கொண்டது மேலும் இது செயலில் கற்றல் ஆகும் சிக்கல் அடிப்படையிலான கற்றல் கண்டுபிடிப்பு 21 ஆம் நூற்றாண்டில் கற்றலுக்கான சிக்கல்களைப் பயன்படுத்துதல் இந்த குறிப்பிட்ட குறிப்பு கொடுக்கப்பட்ட கட்டுரை இது சமமாக செல்லுபடியாகும் பிற வரையறைகள் உள்ளன ஆனால் இவை அனைத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்த செயலில் கற்றல் கற்பவர் மையப்படுத்தப்பட்ட அணுகுமுறை மற்றும் மிக முக்கியமாக கட்டமைக்கப்படாத சிக்கல் விசாரணைகள் தொடங்கும் என்பதாகும் நான் குறிப்பிட்டுள்ளபடி இது மருத்துவக் கல்வி மற்றும் அதனுடன் தொடர்புடைய பகுதிகளில் மிகவும் பிரபலமாக உள்ளது மேலும் அது அந்த பகுதிகளில் மிகவும் விரிவாகப் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இது பொறியியல் கலை மனிதநேயம் வணிக மேலாண்மை சட்டம் உள்ளிட்ட பல களங்களில் பல திட்டங்களில் பயன்படுத்தப்படுகிறது முயற்சிக்கப்படுகிறது சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறைக்கான முக்கிய கோட்பாடுகள் சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறையை செயல்படுத்த நாங்கள் முயற்சித்த குறிப்பிட்ட களம் எதுவாக இருந்தாலும் அது மருத்துவ அல்லது வணிக நிர்வாகம் வணிக மேலாண்மை அல்லது பொறியியல் என இருந்தாலும் இவை மிகவும் விரிவான உலகளாவிய முக்கிய கொள்கைகளை சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறைக்கு பயன்படுத்துகிறது குறிப்பிட்ட சூழ்நிலையைப் பொறுத்து சில மாறுபாடுகள் இருக்கலாம் பிற்பகுதியில் இந்த மாறுபாடுகளில் சிலவற்றைப் பார்ப்போம் ஆனால் சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறைக்கான உலகளாவிய முக்கிய கொள்கைகள் இவை கற்பவர்களுக்கு உண்மையான சிக்கல்களை உருவாக்கி வழங்குதல் இங்குள்ள முக்கிய சொல் 'உண்மையான சிக்கல்கள்' மற்றும் சிக்கல்கள் நோக்கம் கொண்ட விளைவுகளுடன் ஒத்துப்போக வேண்டும் மற்றும் வெவ்வேறு துறைகளுக்கான ஒருங்கிணைப்பு சிந்தனையை ஊக்குவிக்க வேண்டும் குறுகிய குழப்பங்களுடன் மட்டுப்படுத்தப்படுவதற்குப் பதிலாக அவர்கள் துறைகளுக்கான ஒருங்கிணைப்பு சிந்தனையை ஊக்குவிக்க வேண்டும் இரண்டாவது முக்கிய கொள்கை என்னவென்றால் 'கற்பவரின் மெட்டா அறிவாற்றல் திறன்கள் மற்றும் அவரது சிக்கல் தீர்க்கும் திறன்களின் வளர்ச்சியை ஆதரிக்கும் பங்கை மட்டுமே ஆசிரியர் வகிக்கிறார் ' இந்த கொள்கைகள் அனைத்தையும் விரைவில் விரிவாக பார்ப்போம் மூன்றாவது கொள்கை என்னவென்றால் கற்றல் குறிக்கோள்களை உறுதிப்படுத்தும் மதிப்பீடுகள் பயன்படுத்தப்பட வேண்டும் மேலும் நான்காவது கொள்கை கற்றல் அனுபவத்திலிருந்து பெறப்பட்ட முக்கிய கருத்துக்களை ஒருங்கிணைப்பதற்கான முழுமையான விளக்கமாகும் உண்மையான சிக்கல்கள் கற்பவர்கள் கற்கும் சூழலுடன் ஒத்துப்போகும் அறிவாற்றல் கோரிக்கைகளை சிக்கல்கள் பிரதிபலிக்க வேண்டும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் கற்பவர்கள் தங்கள் தொழிலில் அல்லது வேலையில் நுழையும்போது அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்று நாம் எதிர்பார்க்கும் பிரச்சினைகளுக்கு பிரச்சினைகள் மிகவும் ஒத்ததாக இருக்க வேண்டும் பிரச்சினை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது ஆனால் அறிவாற்றல் தன்மை மிகவும் ஒத்ததாக இருக்க வேண்டும் அதனால்தான் அவற்றை உண்மையான பிரச்சினைகள் என்று அழைக்கிறோம் பிரச்சினைகள் அவர்களின் அறிவாற்றல் தன்மை இதே மாணவர்கள் தங்கள் தொழிலில் நுழையும்போது அவர்கள் எதிர்கொள்ளும் உண்மையான பிரச்சினைகளின் அறிவாற்றல் தன்மைக்கு மிகவும் ஒத்ததாக இருக்க வேண்டும் சிக்கல் கடினமாக கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும் கற்பவர்கள் தங்கள் தொழிலில் உண்மையில் எதிர்கொள்ளும் வகையான சிக்கல்களைச் சமாளிக்க கூடிய திறனுடன் இருக்க வேண்டும் மேலும் நிஜ வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எல்லா சிக்கல்களும் தொடங்குவதற்கு கடினமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் அறிவோம் தவறான கட்டமைக்கப்பட்ட சிக்கல்களைச் சமாளிக்க கற்பவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் தனித்தனியாகவும் ஒரு குழுவாகவும் கற்பவர்களுக்கு சவால் விடும் அளவுக்கு சிக்கல் கடினமானதாக இருக்க வேண்டும் அதே சமயம் கற்பவர்கள் தங்கள் உந்துதலை இழக்கும் அளவுக்கு சிக்கல்கள் மாறினால் அது எதிர்மறை விளைவுகளை விளைவிக்கும் அந்த அம்சத்தையும் நாம் விவாதிப்போம் ஆனால் கற்பவர்களுக்கு சவால் விடும் அளவுக்கு சிக்கல் கடினமானதாக இருக்க வேண்டியது அவசியம் சிக்கல்கள் சமகாலத்தில் சார்ந்து இருப்பதனால் மாணவர்களை உற்சாகப்படுத்த முடியும் இது PBIயின் மற்றொரு முக்கியமான அம்சமாகும் துறை அல்லது டொமைன் மற்றும் டொமைனில் உள்ள சிக்கல்கள் பயிற்றுவிப்பாளரால் கற்றல் விளைவுகளுக்கு ஏற்ப தேர்ந்தெடுக்கப்படுகின்றன பின்னர் அவை மாணவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்றன அதாவது சிக்கல்களைத் தேர்ந்தெடுக்கும் மட்டத்தில் கட்டுப்பாடு பயிற்றுவிப்பாளரிடம் உள்ளது களங்களும் களத்தில் உள்ள சிக்கல்களும் பயிற்றுவிப்பாளரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன PBI உயர் வரிசை சிந்தனையை ஆதரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் மிகவும் அடிப்படை திறன்களை கற்பிக்க பொருத்தமானதல்ல அதாவது மாணவர்கள் சிக்கல்களை தீர்க்கத் தொடங்குவதற்கு முன் உயர் வரிசை திறன்களைக் கோருகிறது தேவைப்படும் அடிப்படை திறன்கள் முன்பே கற்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் தேவைப்பட்டால் அறிவுறுத்தலுக்கு அதிக நேரடி அணுகுமுறையைப் பயன்படுத்தி இருத்தல் வேண்டும் உயர் ஒழுங்கு சிந்தனையை ஆதரிக்கும் வகையில் PBI வடிவமைக்கப்பட்டுள்ளது சிக்கலில் ஈடுபடுவதற்கான செயல்முறையைத் தொடங்க கற்பவர்களுக்கு சில அடிப்படை அறிவு இருக்க வேண்டும் பயிற்றுவிப்பாளர் நேரடியான அணுகுமுறை உள்ளிட்ட பிற அணுகுமுறைகளைப் பயன்படுத்தி சில ஆரம்ப வழிமுறைகளை வழங்க வேண்டியிருக்கும் மேலும் ஆசிரியர் கற்றல் பொருட்களையும் வழங்கி செயல்முறை முயற்சியை மாணவர்களிடையே தூண்டுதல் வேண்டும் திட்ட அடிப்படையிலான அறிவுறுத்தல் போல PBI வெற்றிக்கு பயிற்றுவிப்பாளரின் பங்கு மிகவும் முக்கியமானது பயிற்றுவிப்பாளரின் பங்கு கற்றலை எளிதாக்குவது மற்றும் உள்ளடக்கத்தை வழங்குபவர் அல்ல உண்மையில் PBIயில் பொதுவான தத்துவம் என்னவென்றால் ஆசிரியர் தொடர்புடைய களத்தில் ஒரு நிபுணராக கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆசிரியர் மாணவர்களின் செயல்பாடுகளை எளிதாக்க வேண்டும் எனவே ஆசிரியர் களத்தில் ஒரு நிபுணராக இல்லாமல் இருக்கலாம் ஒரு பயிற்சியாளரின் பங்கு கூட தேவை இல்லை இது முதன்மையாக ஒரு ஆசிரியரை வழிகாட்டியாக எதிர்நோக்குகிறது ஆசிரியர் கற்பவர்கள் தங்கள் வேலையை சீக்கிரம் நிறுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய மீண்டும் மீண்டும் விசாரிக்க வேண்டும் மாணவர்கள் எட்டிய முடிவுகளை கேள்விக்குட்படுத்துங்கள் கற்றவர்களால் செய்யப்படும் அனுமானங்கள் கற்பவர்களால் பயன்படுத்தப்படுகின்ற குறிப்புகள் இவை அனைத்தும் ஆசிரியரால் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்கப்பட வேண்டும் இந்த அனுமானம் சரியானதா செல்லுபடியாகுமா நீங்கள் சேகரித்த ஆதாரங்களால் இந்த முடிவை ஆதரிக்க முடியுமா இந்த வகையான ஆய்வுகள் ஆழமற்ற வாதங்களை விட ஆழ்ந்த திறன்களைப் பயன்படுத்தி மாணவர்கள் சிக்கலில் ஈடுபடுவதை உறுதி செய்ய முடியும் ஆசிரியர் அவர்களை மெட்டா அறிவாற்றல் மட்டத்தில் சிந்திக்கத் தூண்டுதல் மற்றும் சுய ஒழுங்குபடுத்தப்பட்ட கற்றலின் வளர்ச்சியை ஆதரித்தல் ஆகிய வேலைகளை செய்கிறார்கள் PBI உடன் இந்த திறன்களும் ஊக்குவிக்கப்படுகின்றன கற்பவர்கள் தங்கள் சொந்த முன்னேற்றத்தைக் கண்காணிக்கவும் தங்கள் சொந்த கற்றல் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தவும் தங்கள் சொந்த ஊகங்களை பகுப்பாய்வு செய்யவும் தங்களது அனுமானங்களை விமர்சிக்கவும் முடியும் பயிற்றுவிப்பாளர் குழுவின் செயல்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு குழுவாக செய்யப்படும் பல செயல்பாடுகள் உள்ளன ஆனால் ஒரு குழுவின் கருத்து கற்பவர்களுக்கு அவ்வளவு வசதியாக இருக்காது பயிற்றுவிப்பாளரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழுவின் செயலானது அந்தக் குழுவில் உள்ள அனைத்து கற்பவர்களின் பங்கேற்பையும் உறுதி செய்ய கவனம் செலுத்துகிறது அனைத்து கற்பவர்களும் பிரச்சினையைப் பற்றிய அவர்களின் புரிதல் சிக்கல் தீர்க்கும் செயல்முறை ஆராய்ச்சியிலிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் சிக்கல் தீர்க்கும் பணி மற்றும் முன்மொழியப்பட்ட தீர்வு ஆகியவற்றின் அர்த்தத்தை வெளிப்படுத்த கூடியவர்களாக இருக்க வேண்டும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் குழுவில் உள்ள அனைத்து கற்பவர்களும் இந்த திறன்களைப் பெற வேண்டும் ஏனென்றால் இவை அனைத்தும் PBI மூலம் கற்பவர்கள் பெற வேண்டிய திறன்களின் ஒரு பகுதியாகும் புரிதலின் வெளிப்பாடு சேகரிக்கப்பட்ட தகவல்களின் இணக்கம் தகவல்கள் சேகரிக்கப்பட்ட செயல்முறை இந்த விஷயங்கள் அனைத்தும் குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரும் வெளிப்படுத்த வேண்டும் குழுவின் செய்தித் தொடர்பாளர் இருப்பதைப் போல அல்ல அந்த நபர் மட்டுமே இந்த முடிவுகளை வெளிப்படுத்துமாறு இருக்கக்கூடாது ஒவ்வொரு பங்கேற்பாளரும் குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் மற்றும் பயிற்றுவிப்பாளர் இந்த செயல்முறையை எளிதாக்க வேண்டும் சிக்கல் சலிப்பை ஏற்படுத்துவதை அல்லது கற்பவர்கள் விரக்தி மனநிலையை அடைவதை பயிற்றுவிப்பாளர் உணர முடியும் சிக்கல் மிகவும் கடினமானதாகவும் மற்றும் தேவையான தகவல்கள் உண்மையில் கற்பவர்களுக்கு எளிதில் கிடைக்கவில்லை என்றால் மாணவர்கள் வெறுப்பு அடைகிறார்கள் இதனால் அவர்கள் சலிப்படைந்து அல்லது விரக்தியடைந்து பிரச்சினையில் ஈடுபடத் தேவையான ஆர்வத்தை இழக்கத் தொடங்குகிறார்கள் இந்த மனநிலையை பயிற்றுவிப்பாளரால் உணர முடியும் மேலும் இது இவ்வாறு அமைய வாய்ப்புள்ளது என்றால் பயிற்றுவிப்பாளர் அதற்கேற்ப சிக்கலை மாற்றியமைக்க வேண்டும் தகவலின் சில பகுதிகளை நேரடியாக கற்பவர்களுக்கு வழங்குவது அல்லது சிக்கலின் தெளிவின்மை அல்லது சிக்கலின் கடினத்தன்மையை குறைப்பது ஆகியவை வெகுவாக உதவி புரியும் இது ஓரளவு தந்திரமானது ஆனால் PBI வெற்றிகரமாக மாறுவதற்கு இது தேவைப்படுகிறது இல்லையெனில் மாணவர்கள் உண்மையிலேயே ஆர்வத்தை இழக்கலாம் பின்னர் முழு செயல்முறையும் தோல்வியாக மாறிவிடும் எனவே பயிற்றுவிப்பாளர் குழுவினை நெருக்கமாகக் கண்காணிப்பதன் மூலம் சிக்கல் குழுவை விரக்தி அடைய செய்வதை உணரவும் முடியும் இதற்கு பயிற்றுவிப்பாளர் முழு செயல்முறையையும் மிக நெருக்கமாக கண்காணிக்க வேண்டும் மதிப்பீடு நிறைய முறை மதிப்பீடு என்பது முறைசாரா மற்றும் முறைசார்ந்த அல்லது பருவ மதிப்பீடு என்று குறிப்பிட்டுள்ளோம் கல்வி முறையில் ஒரு முக்கியமான செயலாகும் என்று குறிப்பிட்டுள்ளோம் ஆனால் PBIஇல் இது மிகவும் முக்கியமானதாகவும் சிக்கலானதாகவும் உள்ளது மதிப்பீடு நோக்கம் கொண்ட விளைவுகளுடன் சீரமைக்கப்பட வேண்டும் மேலும் தொடர்புடைய களத்தில் அறிவு திறன் அத்துடன் சிக்கல் தீர்க்கும் திறன்களையும் மதிப்பீடு செய்ய வேண்டும் இது நிச்சயமாக ஒரு சிக்கலான செயல்முறையாகும் அணி செல்லும் செயல்முறை தனிப்பட்ட மாணவர்கள் ஈடுபட்டுள்ள பிரதிபலிப்பு மெட்டா அறிவாற்றல் சிந்தனை இவை அனைத்தும் மதிப்பீடு செய்யப்பட வேண்டிய அம்சங்கள் ஆகும் மாணவர் குழுக்கள் வழங்கிய இறுதி தீர்வின் சுருக்க மதிப்பீடு ஏனெனில் பயிற்றுவிப்பாளர் உண்மையில் ஒரு டொமைன் நிபுணராக இல்லாத பட்சத்தில் அல்லது மாணவர் குழுவால் முன்மொழியப்பட்ட தீர்வுக்கு இது சரியான தீர்வா இல்லையா என்பதை தீர்மானிக்க சில நிபுணர்களின் கருத்து தேவைப்படுவதால் இதற்கு நிபுணர் அல்லது நிபுணர்களின் குழுக்கள் மற்றும் மதிப்பீட்டு அளவுகோல்கள் தேவைப்படலாம் சில நேரங்களில் வெளியில் இருந்து அழைக்கப்பட்ட பரிசோதகர் மாணவர்களால் முன்மொழியப்பட்ட தீர்வை மதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கும் பிரதிபலிப்பு பத்திரிகைகளை பராமரிப்பது போன்ற செயல்களில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டியிருக்கலாம் மாணவர்களால் பராமரிக்கப்படும் பிரதிபலிப்பு பத்திரிகைகள் மூலம் மாணவர்களின் மெட்டா அறிவாற்றல் செயலாக்கத்தை அணுக முடியும் அவர்கள் பிரச்சினையைத் தீர்ப்பதற்கான செயல்முறையை நோக்கிச் செல்லும்போது தனிப்பட்ட மாணவர்கள் கொண்டிருக்கும் சிந்தனை அவர்கள் பயன்படுத்தும் தர்க்கம் அவர்கள் தங்கள் கோட்பாடுகளை ஆதரிக்கும் விதம் இவை அனைத்தும் ஒவ்வொரு கற்பவரும் ஒரு எழுதப்பட்ட பத்திரிகையில் பதிவு செய்ய வேண்டும் சில சமயங்களில் இதுபோன்ற பத்திரிகைகளை பராமரிக்கும் செயல்முறையை மாணவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் அணிகள் சிக்கலைத் தீர்க்கும் பணியைத் தொடங்குவதற்கு முன் பயிற்றுனர்கள் பிரதிபலிப்பு பத்திரிகைகளைப் பராமரிப்பது குறித்து அவர்களுக்கு சில பயிற்சிகளை வழங்க வேண்டியிருக்கும் மேலும் இந்த சிக்கல்கள் முந்தைய பாடங்களிலும் விவாதிக்கப்பட்டன அறிவுறுத்தலுக்கான திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையிலும் கூட பிரதிபலிப்பு பத்திரிகைகளின் பராமரிப்பு மாணவர்களுக்குத் தெரியப்படுத்தப்பட வேண்டியிருப்பதைக் கண்டோம் சில சமயங்களில் இதுபோன்ற பத்திரிகைகளை பராமரிக்கும் கலையில் மாணவர்கள் பயிற்சி பெற வேண்டியிருக்கும் இந்த வகையான மதிப்பீட்டு நடைமுறைகள் கல்லூரிகளை பொருத்து அனுபவங்கள் வேறுபடுகின்றன தனித்துவமான வழி என்று ஒன்று இல்லை கல்லூரிகள் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான மதிப்பீட்டு முறைகளை உருவாக்க வேண்டும் எந்த முறை அவர்களுக்கு வேலை செய்யும் என்பதனை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவு செய்ய வேண்டும் முதன்முறையாக PBI செயல்படுத்தும் ஆசிரியர்களால் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படும் மற்றொரு மிக முக்கியமான செயல்பாடு விவரிப்பு ஆகும் ஏனென்றால் பெரும்பாலான நேரங்களில் பொறியியல் கல்வியில் இந்த விவரிப்பு செயல்முறையைப் பற்றி நாம் அதிகம் அறிந்திருக்கவில்லை சில நேரங்களில் கல்லூரிகளில் PBI உடன் போதுமான அனுபவம் இல்லையென்றால் அது புறக்கணிக்கப்படும் PBI அணுகுமுறையில் அனைத்து பயிற்சியாளர்களும் தங்கள் அனுபவத்திலும் அவர்களின் அறிக்கைகளிலும் விவாதத்தைத் தவிர்க்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளனர் PBIயின் நன்மைகளை உணர இது அவசியம் இது கற்றவர்களுக்கு அவர்கள் கற்றுக்கொண்டவற்றை அடையாளம் காணவும் வாய்மொழியாகவும் ஒருங்கிணைக்கவும் உதவுகிறது புதிய அறிவை முந்தைய அறிவோடு ஒருங்கிணைக்க கற்பவர்களுக்கு உதவுகிறது இங்கே நாம் நினைவு கூர்ந்தால் இது Merrill முதல் கற்றல் கொள்கைகளில் ஒன்றாகும் பெறப்பட்ட புதிய அறிவு முந்தைய அறிவோடு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் கற்றல் நோக்கங்களுக்காக பயிற்றுவிப்பாளர்கள் கற்றல் செயல்பாட்டின் போது விவாதிக்கப்பட்ட அனைத்து கற்றல்களையும் உள்ளடக்கிய கேள்விகளைக் கேட்க வேண்டும் கற்றல் செயல்பாடு நடக்கும்போது பயிற்றுவிப்பாளர் அணிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்க பயிற்றுவிப்பாளர் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதைக் கண்காணித்து தான் பார்த்ததை குறித்த குறிப்புகளை உருவாக்குகிறார் இந்த அவதானிப்புகள் மற்றும் குறிப்புகளைப் பயன்படுத்தி பயிற்றுவிப்பாளர்கள் விவாத அமர்வின் போது கேட்கப்பட வேண்டிய கேள்விகளைத் தயாரிக்கிறார்கள் மேலும் அணியில் உள்ள அனைவரும் இந்தக் கேள்விகளுக்கு பதிலளிப்பதை உறுதி செய்கிறார்கள் கற்பவர்கள் அவர்கள் கற்றதை வரைபடத்துடன் கூட ஒருங்கிணைந்த ஒன்றை சித்தரிப்பதன் வாயிலாக ஊக்குவிக்க முடியும் யோசனை என்னவென்றால் சுருக்கமாக எடுத்துரைக்கும் போது புதிய அறிவை முந்தைய அறிவோடு ஒருங்கிணைக்க மாணவர்களுக்கு நாம் உதவுகிறோம் அங்குதான் PBIயின் லாபங்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன எனவே இது மிக முக்கியமான படியாகும் நாம் விவாதித்ததைப் பார்க்கும்போது முந்தைய பாடத்தில் நாம் விவாதித்த அறிவுறுத்தலுக்கான திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையுடன் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஒற்றுமைகள் காணப்படுகின்றன இந்த இரண்டு அணுகுமுறைகளும் சில பொதுவான வழிமுறைகளைப் பகிர்ந்து கொள்கின்றன என்பது உண்மைதான் ஆனால் அதே நேரத்தில் அவை வேறுபடுகின்றன சில உடன்பாடு உள்ள புள்ளிகள் உள்ளன அதேசமயம் கணிசமாக வேறுபட்ட புள்ளிகள் உள்ளன மருத்துவக் கல்வியில் சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறை மிகவும் பிரபலமாகிவிட்டது அது சமமாக பிரபலமடைந்து பொறியியல் கல்வியில் வெற்றிகரமாக மாறிவிட்டதா அவை எங்கு செயல்படுத்தப்பட்டாலும் இலக்கியத்தில் கிடைக்கின்ற சில வழக்கு ஆய்வுகளில் மூலம் தெரியவருவது என்ன என்றால் நிறைய கல்லூரிகளில் சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறைகளையும் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறைகளையும் செயல்படுத்தியுள்ளன இதற்கான வழக்கு ஆய்வுகள் இலக்கியத்தில் கிடைக்கிறது நீங்கள் அவற்றைப் பார்த்தால் PBI மருத்துவக் கல்வியில் அதன் தோற்றத்தைக் கொண்டிருப்பதைக் காண்கிறோம் அது தொடர்ந்து தொடர்புடைய துறைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது பொறியியல் திட்டங்களில் அதன் பயன்பாடு விரிவானதாகத் தெரியவில்லை இருப்பினும் இலக்கியத்தில் சில குறிப்பிடத்தக்க ஆய்வுகள் பதிவாகியுள்ளன ஆனால் அது மருத்துவக் கல்வி மற்றும் வணிக நிர்வாகம் அல்லது வணிக மேலாண்மைக் கல்வியை ஊடுருவியுள்ள அளவிற்கு பொறியியல் கல்வியை ஊடுருவியதாகத் தெரியவில்லை அந்த களத்தில் வணிக மேலாண்மை கூட PBI மிகவும் விரிவாக பயன்படுத்தப்படுகிறது பொறியியல் திட்டங்களில் ஒப்பீட்டளவில் PBI அதன் உண்மையான மனப்பான்மையில் பிரபலமாகிவிட்டதாகத் தெரியவில்லை PBI என்ற பெயரில் வேறு சில அணுகுமுறைகள் உள்ளன ஆனால் PBI அதன் உண்மையான அர்த்தத்தில் பார்த்தால் பொறியியல் திட்டங்களில் பிரபலமாகிவிட்டதாகத் தெரியவில்லை பொறியியல் கல்வியாளர்கள் பொதுவாக சிக்கல் அடிப்படையிலான அணுகு முறையை விட திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையை விரும்புகிறார்கள் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையில் மாணவர்கள் பிரச்சினையை தீர்க்கவில்லை என்று சொல்ல முடியாது ஆனால் கவனம் சற்று வித்தியாசமானது இரண்டு அணுகுமுறைகளும் அனுபவம் சார்ந்தவை எனவே பல தனித்துவமான அணுகுமுறைகள் மற்றும் அம்சங்களைப் பகிர்ந்து கொள்கின்றன நீங்கள் சில நுட்பங்களை பார்த்தால் அவை கணிசமாக வேறுபடும் ஆனால் அவை வேறுபடுகின்ற பிற விஷயங்கள் உள்ளன ஆனால் இந்த விஷயங்களில் தான் வேறுபாடுகள் கணிசமாக உள்ளன அவை இந்த அணுகுமுறைகளின் விளைவாக வரும் முடிவுகளை பாதிக்கின்றன முதலில் மிக முக்கியமான ஒன்று "திட்ட மேலாண்மை கொள்கைகள்" திட்ட அடிப்படையிலான அறிவுறுத்தலில் மாணவர்களால் பெறப்பட்டு நிரூபிக்கப்பட வேண்டிய முக்கியமான அறிவு மற்றும் திறன்கள் ஆக இவை கருதப்படுகின்றன திட்ட கண்காணிப்பு அமைப்புகளை எவ்வாறு அமைப்பது அதற்கான மைல்கற்களை எவ்வாறு அமைப்பது திட்ட அட்டவணையை எவ்வாறு தயாரிப்பது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் திட்ட முகாமைத்துவத்தின் பரந்த வகையின் கீழ் செல்லும் ஒரு வகையான திறன்கள் மற்றும் இது NBA குறிப்பிட்ட PO களில் ஒன்றாகும் அறிவுறுத்தலுக்கான திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையில் இது ஒரு முக்கிய பகுதியாகும் ஆனால் இது அறிவுறுத்தலுக்கான சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறையின் முக்கிய அம்சம் அல்ல ஏனெனில் இது முழு செயல்பாட்டையும் ஒரு திட்டமாக பார்க்கவில்லை இது அறிவு தேடல் போன்றது திட்ட மேலாண்மை கொள்கைகள் சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறையின் முக்கிய அம்சமல்ல இது திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையின் முக்கிய அம்சமாகும் நீங்கள் செயல்முறையைப் பார்த்தால் அறிவுறுத்தலுக்கான சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறை கேள்வி கேட்டல் தகவல் சேகரிப்பு தீர்வைச் செம்மைப்படுத்துதல் கலந்துரையாடல் சிக்கலை மறுபரிசீலனை செய்தல் போன்றவற்றை சுழற்சி முறையில் பயன்படுத்துகிறது அதாவது கொள்கையளவில் செயல்முறை ஒரு வகுப்பறையில் செயல்படுத்தப்படலாம் வட்ட மேஜையில் மாணவர்கள் உட்கார்ந்து தாங்கள் சேகரித்த தகவல்களை விவாதிக்கிறார்கள் பின்னர் அது எந்த அளவிற்கு பிரச்சினைக்கு பொருத்தமானது என்பதை அவர்கள் காண்கிறார்கள் இந்த தகவலின் அடிப்படையில் தீர்வைக் கொண்டு வர முடியுமா என்று அவர்கள் பார்க்கிறார்கள் அவர்கள் தீர்வைப் பாதுகாக்க முடியுமா என்பது தீர்வில் இடைவெளிகள் இருந்தால் மேலும் என்ன தகவல் தேவை இந்த எல்லாவற்றையும் பற்றிய குறிப்புகளை சேகரிக்கிறார்கள் அவர்கள் திரும்பிச் சென்று கூடுதல் தகவல்களைச் சேகரிக்கத் தொடங்குகிறார்கள் பின்னர் அவர்கள் மேலும் கேள்விகளைக் கேட்கத் தொடங்குவார்கள் இது கேள்விகளைக் கேட்பது தகவல் சேகரித்தல் தீர்வைச் செம்மைப்படுத்துதல் மேலும் விவாதம் சிக்கலை மறுபரிசீலனை செய்தல் மற்றும் பலவற்றின் சுழற்சி மறுபுறம் திட்ட அடிப்படையிலான அறிவுறுத்தலில் கவனம் வேறுபட்டது ஒரு திட்டத்தை பல்வேறு கட்டங்களில் முடிப்பதன் விளைவாக வரும் தயாரிப்பில் கவனம் செலுத்தப்படுகிறது அதாவது முன்னேற்றம் குறிப்பிட்ட கட்டங்களில் செல்ல வேண்டும் தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் வடிவமைப்பு முடிக்கப்பட வேண்டும் தேவையான பொருட்கள் சேகரிக்கப்பட வேண்டும் ஒரு முன்மாதிரி கட்டப்பட வேண்டும் நிச்சயமாக இது ஒருவர் வேலை செய்யும் திட்டத்தைப் பொறுத்தது ஆனால் திட்டத்தின் தன்மை என்னவாக இருந்தாலும் அந்த திட்டத்தை முடிப்பதில் கவனம் செலுத்தப்படுகிறது இது ஒரு கலைப்பொருள் அல்லது மென்பொருள் தொகுப்பில் அல்லது ஒப்புக் கொள்ளப்பட்ட வடிவமைப்பில் ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் எனவே திட்டத்தை முடிப்பதில் கவனம் செலுத்துகிறோம் ஆனால் PBI சிக்கலை தீர்க்க அறிவைப் பெறுவதில் கவனம் செலுத்தப்படுகிறது திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை பயனர்களின் தேவைகளை பூர்த்திசெய்யும் ஒரு கலைப்பொருளை உருவாக்க நாங்கள் கற்ற அறிவையும் திறனையும் பயன்படுத்த கற்பவர்களுக்கு உதவுகிறது சுய கற்றல் போன்றவற்றில் ஈடுபடும் மாணவர்களிடம் சில ஒற்றுமைகள் இருந்தாலும் கணிசமான வேறுபாடுகள் இருப்பதை நாம் காணலாம் இறுதி முடிவு அறிவுறுத்தலுக்கான சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறையில் ஒரு தீர்வை உருவாக்குவதில் மாணவர்களின் குழுக்களுக்கு வெவ்வேறு தேர்வுகள் உண்மையில் சாத்தியமாகும் இது முன்னரே தீர்மானிக்கப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்கிறது என்பதை நிரூபிப்பதன் மூலம் சரிபார்க்கப்பட வேண்டும் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையில் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் வடிவத்தில் உற்பத்தி செய்யப்படும் கலைப்பொருள் இறுதியான ஆதாரமாக இருக்கிறது அறிவுறுத்தலுக்கான சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறையில் மாணவர் அணிகள் பிரச்சினையை திருப்திகரமாக தீர்க்க வேண்டும் என்பது மட்டுமே வலியுறுத்தப்படுகிறது வேறு எந்த தேவைகளும் முன்னரே தீர்மானிக்கப்படுவதில்லை இந்த இரண்டு தேவைகளுக்கும் குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளது திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையில் முன்னதாகவே நமக்கு சில பயனர் தேவைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இறுதியில் கலைப்பொருட்கள் அந்தத் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் சிக்கல் அடிப்படையிலான அறிவுறுத்தலில் இது அவ்வாறு இல்லை செலவு தேவையான வளங்கள் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் இதை ஒப்பிடலாம் ஆனால் பொதுவாக திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை பொறியியல் திட்டங்களில் மிகவும் பிரபலமாக இருப்பதாகத் தோன்றுகிறது ஏனெனில் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறையின் போது மாணவர் ஈடுபடும் நடவடிக்கைகள் தொழில்முறை பொறியியலாளர்கள் உண்மையில் ஈடுபடும் செயல்களுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்திருப்பதாகத் தெரிகிறது பொறியியல் பாடத்திட்டத்தில் சிக்கல் அடிப்படையிலான அறிவுறுத்தலை இணைப்பதை நீங்கள் பார்த்தால் திட்ட அடிப்படையிலான வழிமுறைகளை பாடத்திட்டத்தில் இணைக்கும்போது நாம் சந்தித்த அதே வகையான சிக்கல்கள் இங்கேயும் தோன்றும் மருத்துவ நிறுவனத்தில் சிலவற்றில் முழு திட்டங்களும் PBI பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் பொறியியல் திட்டத்தில் அத்தகைய அணுகுமுறை மிகவும் அரிதானது பொறியியல் திட்டங்களில் PBI பெரும்பாலும் குறைந்த எண்ணிக்கையிலான படிப்புகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது PBIயில் பயன்படுத்தக்கூடிய பெரிய சிக்கல்கள் பொறியியல் களத்தில் இன்னும் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் மருத்துவ களத்தில் இதுபோன்ற பெரிய தொகுப்புகள் கிடைக்கின்றன நிறுவனங்கள் தங்கள் திட்டங்களில் எந்த அளவிற்கு PBIஐ இணைக்க விரும்புகின்றன என்பதை பரிசோதனை செய்து தீர்மானிக்க வேண்டும் பொறியியல் கல்வியில் PBI பயன்படுத்துவது தொடர்பாக இலக்கியத்தில் அறிக்கையிடப்பட்ட அனைத்து வழக்கு ஆய்வுகளும் இந்த அணுகுமுறையை மிகவும் வரையறுக்கப்பட்ட பாணியில் பயன்படுத்துவதைப் பற்றி மட்டுமே பேசுகின்றன ஒரு செமஸ்டரில் ஒன்று அல்லது இரண்டு படிப்புகளுக்கு உதவலாம் பெரும்பாலும் இரண்டு அல்லது மூன்று செமஸ்டர்களில் மட்டுமே மருத்துவக் கல்வியைப் போல் இது பாடத்திட்டத்தில் விரிவாக இணைக்கப்படவில்லை 2 முதல் 4 செமஸ்டர்கள் வரை இருக்கலாம் 1 முதல் 2 படிப்புகளுக்குகான மாற்றாக இது இருக்கலாம் முன்னர் குறிப்பிட்டபடி பல சூழ்நிலையில் மற்றும் செயல்படுத்துவதில் சிக்கல்கள் உள்ளன பரந்த உலகளாவிய கொள்கைகள் எல்லா இடங்களிலும் நல்லவை என்றாலும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளின் அடிப்படையில் மாறுபாடுகள் தேவைப்படுகின்றன மிகப்பெரிய சவால்களில் ஒன்று பெரிய வகுப்பறை அளவு 5 முதல் 7 வரையிலான சிறிய குழுக்களுடன் மட்டுமே PBI சிறப்பாக செயல்படுகிறது ஏனென்றால் அவர்கள் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக தொடர்பு கொள்ள முடியும் மேலும் அவர்கள் விவாதிக்க வேண்டும் தீர்வுகளை செம்மைப்படுத்த வேண்டும் PBI அணுகுமுறைக்கு மிகச் சிறிய குழு அளவு உகந்ததாகும் மேலும் "இதுபோன்ற குழுக்களை உருவாக்கி இந்த குழுக்கள் அனைத்தையும் ஒரே பிரச்சினையில் செயல்படச் செய்வது" தீர்வுகளில் ஒன்றாகும் அதாவது நீங்கள் சிறிய குழுக்களை உருவாக்கி எல்லா குழுக்களுக்கும் ஒரே பிரச்சனையை கொடுங்கள் நாம் பல விதமான வளங்களை வழங்க முடியும் இது பயிற்றுவிப்பாளரின் சுமையை குறைக்கும் இல்லையெனில் பல சிக்கல்களை உருவாக்கி அவற்றைக் கண்காணித்தல்அதற்கான வளங்களை வழங்குதல் மிகவும் கடினமானது என்று நிரூபிக்கப்பட்டு உள்ளது பல்வேறு சிக்கல்களுக்கு அணிகள் ஒன்றாக செயல்பட்டால் தான் அவர்களால்கூட்டு பணிகளின் பலன்களை உணர முடியும் அதாவது நீண்ட காலத்திற்கு ஒரே அணிகள் வெவ்வேறு சிக்கல்களில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் குழுக்களை சீர்திருத்த வேண்டாம் அதிக எண்ணிக்கையிலான சிறிய குழுக்களை நிர்வகிக்க உத்திகள் தேவை பின்னர் கற்பவர்களுக்கு தயக்கம் இருக்கக்கூடும் முதல் முறையாக PBIஐ எதிர்கொள்ளும் கற்பவர்கள் PBIஐ சங்கடமாக உணரலாம் குறிப்பாக மாணவர்களின் முந்தைய அனுபவம் ஆசிரியர் சார்ந்த கற்றல் முறையில் அனைத்தும் ஆசிரியரால் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் மிகவும் வசதியாக உணர்ந்திருந்தால் கடினமானதாக இருக்கும் ஆசிரியர் அனைத்து தகவல்களையும் தீர்மானிப்பார் மற்றும் எல்லா தகவல்களையும் வழங்குகிறார் மாணவர்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ செயலற்ற பங்களிப்பை அளிக்க முடியும் மாணவர்களின் தரப்பில் எந்தப் பொறுப்பும் இல்லை இந்த கற்றல் பாணியை அவர்கள் பழக்கப்படுத்தியிருந்தால் அவர்களுக்கு எல்லாவற்றையும் வழங்க அவர்கள் எப்போதும் ஆசிரியரை நோக்கலாம் சில வகையான Spoon Feeding என்று இவைகளைச் சொல்லலாம் ஆனால் சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறைக்கு மாணவர் தரப்பிலிருந்து கணிசமான முயற்சி தேவைப்படுகிறது எனவே ஆரம்பத்தில் அவர்கள் தயக்கம் காட்டக்கூடும் புரிதலை வெளிப்படுத்த சுயாதீன ஆராய்ச்சி மற்றும் குழுக்களில் பணிபுரிவது அவர்களுக்கு அதிக சுமையாகத் தோன்றலாம் இந்த அணுகுமுறையை மாணவர்கள் இன்னும் அறிந்திருக்கவில்லை என்றால் பயிற்றுனர்கள் தங்கள் கற்றல் செயல்முறையை சாரக்கட்டு செய்வதில் கணிசமான முயற்சியை முதலீடு செய்ய வேண்டும் சிக்கலின் வகை மற்றும் கடினத்தன்மை கற்பவர்களின் முதிர்ச்சியுடன் பொருந்த வேண்டும் இதுவும் மிக முக்கியமானது சிக்கல் மிகவும் எளிதானது என்றால் மாணவர்களுக்கு உண்மையில் முயற்சி செய்ய எந்த உந்துதலும் இருக்காது சிக்கல் மிகவும் கடினமானதாக இருந்தால் கற்பவர்கள் ஆர்வத்தை இழக்க நேரிடும் மேலும் அவர்கள் ஒரு வகையான விரக்தி நிலைக்கு மாறக்கூடும் மேலும் சிக்கலில் இருந்து விலகிச் செல்லக்கூடும் PBIஇன் வெற்றிக்கு பயிற்றுவிப்பாளர் மற்றும் கல்லூரியின் அர்ப்பணிப்பு அவசியம் வெளிப்படையாக PBI அதன் உண்மையான உணர்வில் செயல்படுத்தப்பட வேண்டும் மாணவர்களால் தீர்க்கப்பட வேண்டிய சில சிக்கல்களை ஒதுக்குவது மட்டுமல்ல கற்றல் சூழல் பாரம்பரிய முறையில் இருக்க வேண்டும் மற்ற அனைத்தும் ஒன்றே என்ற பொருளில் நாங்கள் சில பணிகளை வழங்குகிறோம் அவற்றைச் செய்யும்படி கேட்கிறோம் அது சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறையாக மாறாது பிபிஐ வெற்றிக்கு பொருத்தமான உள்கட்டமைப்பு அவசியம் அவர்கள் ஒரு குழுவாக ஒன்றாக உட்கார்ந்து விவாதிக்கக்கூடிய மற்றும் பயிற்றுவிப்பாளர் கண்காணிக்க குறிப்பெடுக்க வசதியான இடங்கள் இருக்க வேண்டும் பிபிஐயின் வெற்றிக்கான மற்றொரு திறவுகோல் அதில் மிக முக்கியமான ஒன்று ஒவ்வொரு செயல்முறை அடியிலும் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு கருவிகளின் விரிவான பயன்பாடு ஆகும் குறிப்பாக பிரதிபலிப்பு பத்திரிகைகளின் பதிவு கலந்துரையாடலின் நிமிடங்களைப் பதிவுசெய்தல் மற்றும் அவற்றின் ஆராய்ச்சி முடிவுகளைப் பகிர்வது இவை அனைத்தும் பொருத்தமான ICT கருவிகளைப் பயன்படுத்தி செய்ய முடிந்தால் செயல்படுத்தும் செயல்முறை கணிசமாக எளிமைப்படுத்தப்பட்டு விடும் பின்னர் மதிப்பாய்வுக்கான பதிவுகளை வைத்திருப்பதும் கணிசமாக எளிமைப்படுத்தப்பட்டு விடும் சிக்கல் அடிப்படையிலான அறிவுறுத்தலின் அணுகுமுறை வெற்றிகரமாக இருக்க வேண்டுமானால் நிறுவனங்கள் ICTயை மிகப் பெரிய அளவில் பின்பற்ற வேண்டும் நிச்சயமாக இந்த அணுகுமுறை இல்லாமல் கூட ICTயின் பயன்பாடு மிகவும் அவசியமாகிவிட்டது எனவே இது எந்தவொரு நிறுவனத்திற்கும் ஒரு பயனுள்ள முதலீடாக இருக்கும் ஆனால் PBIயின் வெற்றிக்கு ICTயின் விரிவான பயன்பாடு மிகவும் உதவியாக இருக்கும் பயிற்சி நீங்கள் கற்பிக்கும் படிப்புகளில் PBIயின் சாத்தியக்கூறு மற்றும் விரும்பத்தக்க தன்மையைப் பற்றி விவாதிக்கவும் இந்தப் பயிற்சிக்கான பதில்களை tale iisctagmail இணைய முகவரியில் பகிர்ந்ததற்கு நன்றி அடுத்த பாடத்தில் அறிவுறுத்தலுக்கான அனுபவ அணுகுமுறையைப் பார்ப்போம் அறிவுறுத்தலுக்கான திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறை அனுபவ அணுகுமுறை ஆகிய மூன்று முக்கிய மாற்றங்கள் பொறியியல் கல்வியில் தோன்றும் சவால்களை எதிர்கொள்ள பொறியியல் கல்வியில் வரும் மூன்று முக்கிய மாற்றங்கள் ஆகும் நாம் திட்ட அடிப்படையிலான அணுகுமுறை மற்றும் சிக்கல் அடிப்படையிலான அணுகுமுறை ஆகியவற்றை பார்த்தோம் அடுத்த பாடத்தில் அறிவுறுத்தலுக்கான அனுபவ அணுகுமுறையைப் பார்ப்போம் நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்